PV சோர்ஸ் மற்றும் R0 க்கு இடையே இம்பெடன்ஸ் கண்ட்ரோல் மூலம் DC DC கன்வெர்ட்டர் பவர் இன்டர்பேஸ் ஆக செயல்பட்டதை விவாதித்தோம் மற்றும் பல்வேறு MPPT வழிமுறைகள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் நாம் கண்டோம் இந்த கட்டத்தில் நான் குறிப்பிட விரும்பும் நடைமுறை புள்ளிகளில் ஒன்று ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளை ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளை என்றால் என்ன உண்மையில் இந்த MPPT கண்ட்ரோலரின் பவரை அதிகரிக்கும் பவர் சப்ளை இதுதான் பவர் சப்ளை பாசிட்டிவையும் மற்றும் கிரவுண்டையும் இதேபோல் குறிக்கிறேன் எனவே இந்த MPPT கண்ட்ரோலருக்குள் கண்டிப்பாக ஒரு பவர் சப்ளை இருக்க வேண்டும் ஏனென்றால் அதற்குள் இருக்கும் பல காம்போநெண்ட் க்கு பவர் தேவைப்படுகிறது எந்த இடத்தில் உங்களுக்கு VCC or 15 volts தேவைப்படுகிறதோ அங்கு அனலாக் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் அனலாக் சர்க்யூட் ஐ பயன்படுத்தலாம் எனவேஉங்களுக்கு VCC க்கு15 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை 0 15 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை or 15 வோல்ட் டூயல் பவர் சப்ளை தேவைப்படலாம் அல்லது டிஜிட்டல் லாஜிக்காக இருந்தால் உங்களுக்கு or 15 வோல்ட் மற்றும் 5 வோல்ட் சப்ளை தேவைப்படலாம் இப்போதெல்லாம் மைக்ரோகண்ட்ரோலர்கள் மற்றும் மைக்ரோபிராசசர்ஸ் 3 3 வோல்ட் உள்ளது எனவே நீங்கள் 3 3 வோல்ட் உருவாக்க வேண்டும் எனவே MPPT கண்ட்ரோலருக்குள் என்ன காம்போநெண்ட் செல்கின்றன என்பதைப் பொறுத்து உங்களுக்கு குறிப்பிட்ட பவர் சப்ளை தேவைப்படும் அதுதான் பல்வேறு காம்போநெண்ட் க்கு பவரை அதிகரிக்கும் இப்போது இந்த கண்ட்ரோலரின் பவரை அதிகரிக்கும் பவர் சப்ளை ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளை என்று அழைக்கப்படுகிறது அது எங்கிருந்து பவரை பெறவேண்டும் நிச்சயமாக இது PV சோர்ஸ் இல் இருந்து மட்டுமே பவரை பெற வேண்டும் ஏனென்றால் அது மட்டுமே கிடைக்கும் சோர்ஸ் ஆகும் பவரை எப்போது மற்றும் எந்த சரியான பாயிண்டில் பெறவேண்டும் எனவே இந்த பிரக்டிகல் பாயிண்டில் நான் உங்களுக்கு புரியவைக்க விரும்புகிறேன் இந்த PV சோர்ஸ் மற்றும் DC DC பவர் சப்ளையையும் எடுத்துக்கொள்வோம்DC DC பவர் சப்ளை PV சோர்ஸ் மற்றும் R0 க்கு இடையே இன்டர்பேஸ் ஆக செயல்படுகிறது உங்களிடம் ஒரு பஃப்பர் கெபாசிட்டர் CT உள்ளது மற்றும் பஃப்பர் கெபாசிட்டர் CT க்கு இடையே ஒரு லைனை எடுப்போம் மற்றும் இங்கே பவர் சப்ளைக்கான இன்புட் ஆக இதை பெறுவோம் எனவே இது பவர் சப்ளை சர்க்யூட்டுக்கான இன்புட் டாக செயல்படும் எனவே PS என்பது பவர் சப்ளை சர்க்கியூட் ஆகும் இது சில அவுட்புட்டை வழங்கும் இப்போது இந்த PS பவர் சப்ளை ஒரு DC DC கன்வட்டர் ஆக செயல்படுகிறது எனவே பொதுவாக நீங்கள் மிகக் குறைந்த பவர் பயன்பாடுகளுக்கு ஐசோ லேட்டடு DC DC கன்வெர்ட்டர் கொண்டிருக்கலாம் மற்றும் அதிக பவர் பயன்பாடுகளுக்கு ஐசோ லேட்டடு DC DC கன்வெர்ட்டர் டோபாலஜிஇருக்கலாம் ஆனால் பொதுவாக இந்த லோடு பவரை ஒப்பிடும்போது இந்த நோக்கத்திற்காக பெறப்பட்ட பவர் மிகக் குறைவாக இருக்கும் ஏனெனில் பவர் சப்ளைக்கான நோக்கம் குறைந்த பவராக இருக்கும் நான் இங்கே காண்பிக்கும் இந்த பவர் சப்ளை அவுட்புட்டை VCC என நான் குறிப்பேன் இது ஒரு சிங்கிள் சப்ளை ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது MPPT கண்ட்ரோலர் இன் தேவைகளைப் பொறுத்து மல்டிபிள் சப்ளையர் ஆக இருக்கலாம் இப்போது இந்த சப்ளை MPPT கன்ட்ரோலர் சர்க்கியூட் மட்டுமல்லாமல் இந்த DC DC கன்வெர்ட்டருக்குள் இருக்கும் பவர் ஸ்விச்சுக்கான எந்த கேட் டிரைவர் சர்க்யூட்டுக்கும் வழங்க வேண்டும் எனவே நான் பவர் சுவிட்சை வைத்திருந்தால் அதாவது IGBT பவர் சுவிட்சை வைத்திருந்தால்கேட் டிரைவருக்கு ஐசோலேட்டடு கேட் டு ட்ரெயின் கேட் டு சோர்ஸ் டிரைவ் தேவைப்படுகிறது இந்த விஷயத்தில் இந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஐசோலேட்டடு சப்ளை வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் சுவிட்சுகள் வைப்பதைப் பொறுத்து சில சந்தர்ப்பங்களில் ஐசோலேட்டடு பவர் சப்ளை வைத்திருக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுவிட்ச் டோபாலஜியைப் பொறுத்து இங்குள்ள அவுட்புட்டில் ஐசோலேட்டடு மற்றும் ஐசோலேட்டடு அல்லாத பவர் சப்ளை கலவையைக் கொண்டிருக்கலாம் இந்த டோபொலஜி யில் பொதுவாக லோ பவர் லோ வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வகையான பயன்பாட்டிற்கு PV டெர்மினஸ்சில் இருந்து பவர் இன்புட் எடுக்கப்படுகிறது எனவே லோ வோல்டேஜ் பயன்பாடுகளில் இது இங்கே 16 வோல்ட் முதல் 40 வோல்ட் ஓபன் சர்க்யூட் ஆக இருக்கலாம் ஆகையால் நீங்கள் 16 வோல்ட் ஓபன் சர்க்யூட் ஆக இருந்தால் சாதாரண ஆப்பரேட்டிங் கண்டிஷனில் 12 வோல்ட் வைத்திருக்கலாம் அல்லது 40 வோல்ட் வகை தொகுதிக்கு 32 முதல் 33 வோல்ட் ஆப்பரேட்டிங் கண்டிஷனில் இருக்கலாம் எனவே அதை நேரடியாக பவர் சப்ளை மூலம் மாற்ற முடியும் பின்னர் தேவையான அவுட்புட்டை ஐசோலேட்டடு அல்லாத DC DC கன்வெர்ட்டர் மூலமாகவும் பெறலாம் ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் பயன்பாடுகளில் டெர்மினல் வோல்டேஜ் மிகப் பெரியதாக இருக்கும் நீங்கள் கிரிடில் எனர்ஜியை வைக்க முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லலாம் அவ்வாறான நிலையில் வோல்டேஜ் 700 வோல்ட் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கலாம் மற்றும் ஆப்பரேட்டிங் கண்டிஷன் இன் கீழ் இது 600 வோல்ட் வரை வரக்கூடும் எனவே நீங்கள் இங்கே மிக அதிக வோல்டேஜ் ஐ கொண்டிருக்கலாம் அது 5 வோல்ட் 3 3 வோல்ட்டுகளாக மாற்றப்பட வேண்டும் இங்கு ஸ்டெப் டவுன் விகிதமானது மிகப் பெரியது மற்றும் ஐசோலேட்டடு அல்லாத வகை சப்ளை நல்ல தீர்வைக் கொடுக்காது எனவே நீங்கள் ஒரு ஐசோலேட்டடு டோபாலஜிக்கு செல்ல வேண்டியிருக்கும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அவுட்புட் வோல்டேஜ் PV பேனலின் டெர்மினல் வோல்டேஜ் ஐ விட குறைவாக இருந்தால் அவுட்புட் பக்கத்திலிருந்து எடுப்பதை ஒருவர் பரிசீலிக்கலாம் எனவே அவுட்புட் வோல்டேஜ் குறைவாக உள்ளது பின்னர் நீங்கள் VCC ஐ பெறுவதற்கான ஸ்டெப் டவுன் விகிதம் குறைவாக உள்ளது இது மைக்ரோகண்ட்ரோலர்MPPT கன்ட்ரோலர் போர்ட்ஸ் மற்றும் கேட் டிரைவர் சர்க்யூட்டுக்கு தேவையான பவரை அளிக்கும் ஆனால் நீங்கள் அவுட்புட் பக்கத்தில் இருந்து எடுத்துக்கொண்டால் ஒரு சிக்கல் உள்ளது ஸ்டார்ட்டரில் DC DC கன்வெர்ட்டர் இன் சுவிட்சுகளை இயக்குவதற்கான பவர் இல்லை எனவே அவுட்புட்டிற்கு எந்த வோல்டேஜ்ஜும் வராது எனவே ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளையிலும் பவர் இல்லை இதையொட்டி கேட் டிரைவ் சர்க்யூட்டுக்கு பவர் இல்லை எனவே சர்க்யூட் ஒருபோதும் தொடங்காது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இதை எவ்வாறு தொடங்குவது DC DC கன்வெர்ட்டர் இன் அவுட்புட் பக்கத்திலிருந்து பவர் சப்ளைக்கான இன்புட்டை வழங்குவோம் பின்னர் அது ஒரு அவுட்புட்டை வழங்குகிறது இப்போது இங்கே PV சோர்ஸ் இல் நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு சிறிய ஷன்ட் ரெகுலேட்டரை உருவாக்குவோம் எனவே நான் அங்கு ஒரு சுவிட்சை வழங்குவேன் என்னிடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஜீனர் ரெகுலேட்டர் உள்ளது இப்போது லீனியர் பகுதியில் BJT ஐ இயக்குவதன் மூலம் கரண்டை அதிகரிக்கலாம் நான் இந்த பாணியில் அவற்றை இன்டர்பேஸ் செய்கிறேன் நான் இங்கே ஒரு டையோடு வைக்கிறேன் இங்கேயும் ஒரு டையோடு வைப்பேன் மற்றும் மையப் புள்ளியை எடுத்து அதை இதோடு அதாவது VCC உடன் இங்கு இணைக்கிறேன் எனவே இது எவ்வாறு செயல்படும் எனவே இது தொடக்கத்தின் போது DC DC கன்வெர்ட்டருக்கு பவர் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த பவர் சப்ளை இன் அவுட்புட்டும் குறைவாக உள்ளது எனவே நான் என்ன செய்வேன் நான் இந்த ரிசெட் பட்டனை அழுத்துவேன் நீங்கள் ரிசெட் பட்டனை அழுத்தவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஜீனர் சேர்க்கைக்கு இடையே வோல்டேஜ் அப்ளே செய்யப்படுகிறது இது சில பொட்டன்ஷியல் ஐ கொண்டிருக்கும் இப்போது இதை 16 வோல்ட்டில் வைத்திருப்பேன் இப்போது 16 வோல்ட் 0 7 இங்கே ஏற்படும் ஏனெனில் இது இப்போது லீனியர் பகுதியில் 16 0 7 14 3 14 7 13 6 ஆக இருக்கும் எனவே 13 6 இதற்கிடையே தோன்றும் எனவே இந்த DC DC கன்வெர்ட்டர் சுவிட்சிங்குக்கு கேட் டிரைவை உருவாக்க இந்த VCC பயன்படுத்தப்படும் எனவே DC DC கன்வெர்ட்டர் சுவிட்சுகள் அவுட்புட்டை மாற்றும் தருணம் உருவாகத் தொடங்கும் இப்போது அது இந்த பவர் சப்ளைக்கான இன்புட்டை பயன்படுத்தும் அது தேவையான அவுட்புட்டை கொடுக்கும் இப்போது அது 15v இல் இருக்கும் இப்போது 15v 14 3 இது இந்த டையோடால் தலைகீழாக மாறும் மேலும் இந்த பவர் சப்ளையில் இருந்து பவர் மைக்ரோகண்ட்ரோலர்கள் மற்றும் MPPT கண்ட்ரோலர் போர்டு உருவாக்கும் பிற காம்போநென்ட் மேலும் DC DC கன்வெர்ட்டருக்கான கேட் டிரைவ் ஆகியவற்றில் பாயும் எனவே உங்களுக்கு தேவையானது இது சில மில்லி விநாடிகளுக்கு இயக்கத்தில் இருக்க வேண்டும் இதனால் போதுமான எண்ணிக்கையிலான சைக்கிள் உயர் அதிர்வெண் கேரியர் சைக்கிள் உள்ளன அவை DC DC கன்வெர்ட்டருக்கான வோல்டேஜ் ஐ உருவாக்கும் எனவே உண்மையில் நீங்கள் அதை அழுத்தி விட்டு வெளியேறும்போது மனித எதிர்வினை நேரம் சுமார் 10 மில்லி விநாடிகள் ஆகும் DC DC கன்வெர்ட்டருக்கான வோல்டேஜ் ஐ உருவாக்க போதுமான அதிக அதிர்வெண் சைக்கிள் உள்ளன இது இந்த வோல்டேஜ் ஐ உருவாக்கும் மற்றும் இது பின்னர் தன்னைத் தக்க வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் எனவே இது ஒருவர் பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்ட்அப் சர்க்யூட் ஆகும் மிகக் குறைந்த டியூட்டி சைக்கிளை கொண்ட ஒரு பகுதியை நீங்கள் பயன்படுத்துவதால் இந்த பகுதி ஒரு லீனியர் ரெகுலேட்டர் என்றாலும் அதிகம் பயன்படுத்தாது ஏனென்றால் இது தொடக்கத்திற்கு மட்டுமே பயன்படுகிறது இது வெளியான பிறகு இது எந்த பவரையும் பயன்படுத்தாது எனவே அவுட்புட் பக்கத்திலிருந்து நீங்கள் எடுத்துக் கொண்டால் தொடங்குவதற்கான தந்திரம் இதுவாகும் இப்போது நீங்கள் இந்த அவுட்புட் பக்கத்தை எடுத்துக் கொள்ளும்போது இந்த பவர் சப்ளை எந்தவொரு பவர் சப்ளையாகவும் இருக்கலாம் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் இது ஒரு ஐசோலேட்டடு பவர் சப்ளையாக இருக்கும் இது இங்கு மல்டிபிள் வைண்டிங் கொண்டிருக்கும் மேலும் ஒவ்வொரு வைண்டிங்கிற்கும் நான் சொன்னது போல் குறிப்பிட்ட லோடு உள்ளது அவைகளுக்கு சப்ளை வழங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக 3 3 வோல்ட் மைக்ரோகண்ட்ரோலருக்குச் செல்லும் 15 வோல்ட்ஸ் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் வகை சர்க்யூட்டுக்கு செல்லும் அதுபோன்றே இங்கு பவர் சப்ளை ஒவ்வொரு பவர் சப்ளை வைண்டிங்கிற்கும் ஒரு செயல்பாடு இருக்கும் இப்போது கேட் டிரைவிற்கு ஒன்று அல்லது இரண்டு வைண்டிங் இருக்கும் எனவே ஃப்ளோட்டிங் சோர்ஸ் உடன் ஒரு பவர் செமிகண்டக்டர் சுவிட்ச் இங்கே உள்ளது பின்னர் வைண்டிங்கில் ஒன்று DC DC கன்வெர்ட்டரிலுள்ள குறிப்பிட்ட செமிகண்டக்டரின் கேட் டிரைவருக்காக பயன்படுத்தப்படுகிறது எனவே ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளை டிசைனும் மிகவும் முக்கியமானது பின்னர் ஒருவர் அதைப் பற்றி நிறைய சிந்திக்க வேண்டும் இந்த வாரத்தின் பெரும்பகுதி DC DC கன்வெர்ட்டர் தொடர்பாக MPPT அல்காரிதம் மற்றும் MPPT பிரச்சினைகள் குறித்து விவாதித்தோம் DC DC கன்வெர்ட்டர் டிசைனிங் குறித்து நான் எதுவும் விவாதிக்கவில்லை ஆனால் இணையத்தில் ஏராளமான புத்தகங்கள் மற்றும் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன மேலும்பேராசிரியர் ராம்நாராயணன் மற்றும் நானும் எழுதிய சுவிட்ச் மோட் DC DC பவர் கான்வர்சேஷன் பற்றிய NPTEL விரிவுரைகள் கிடைக்கும் இதில் DC DC கன்வெர்ட்டர் குறித்த பல தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் அதைக் குறிப்பிடலாம் மற்றும் DC DC கன்வெர்ட்டர் தொடர்பாக மேலும் நுண்ணறிவை வடிவமைக்க முயற்சி செய்யலாம் எனவே இப்போது இந்த பவர் சப்ளை MPPT கண்ட்ரோலர் போர்டு மற்றும் ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளை முழுவதுமாக பவர் அப் செய்கிறது ப்ளூ கலரில் எழுதப்பட்டிருக்கும் பகுதி முழுவதும் ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளையை குறிக்கும் மேலும் இது MPPT கண்ட்ரோலர் போர்டு சரியாக வேலை செய்ய தேவைப்படுகிறது MPPT கண்ட்ரோலரை பொறுத்தவரை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இங்கு பவர் சப்ளையை வைத்து மற்றும் இந்த பவர் சப்ளையை தொடங்குவதன் மூலம் இந்த MPPT கண்ட்ரோலர் மற்றும் DC DCகன்வெர்ட்டருக்கான கேட் டிரைவ் பவரை எடுத்துக்கொள்கிறது இந்த பவர் சப்ளை இங்கே இருக்கும்போதோ அல்லது நீங்கள் இங்கே வைக்கும்போதோ தானாகவே அடிஷனல் லோட் ஆக செயல்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது அடிஷனல் லோட் ஆக செயல்படுவதால் MPPT கண்ட்ரோலரின் செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது ஏனெனில் அது டெர்மினல்களில் iT vT மற்றும் PV பேனல் வழியாக பாயும் கரண்டையும் உணர்கிறது எனவே PV சோர்ஸ் இல் இருந்து வழங்கப்படும் பவரும் இதில் அடங்கும் MPPT கண்ட்ரோலருக்கு சப்ளை செய்யப்படும் பவர் சப்ளைக்கு இந்த பவர் தேவைப்படுகிறது எனவே செயல்பாட்டு வாரியாக இந்த பவர் சப்ளையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் MPPT கண்ட்ரோலருக்கு எந்த சிக்கலும் இல்லை அது இன்னும் பிக் பவர் பாயிண்டை கண்காணிக்கிறது இருப்பினும் இந்த கட்டத்தில் நான் இரண்டு விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று பவர் சப்ளை சர்க்யூட் ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளை சர்க்யூட் R0 க்கு வழங்கப்படுவதை விட அதிக பவரை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அது அர்த்தமற்றது இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இந்த பவர் சப்ளை மற்றும் இந்த MPPT கண்ட்ரோலர் அல்காரிதம் அனைத்தும் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது இது உங்கள் பிரதான DC DC கன்வெர்ட்டர் மற்றும் R0 விட அதிகமாக இருக்கக்கூடாது எனவே மீண்டும் ஒரு MPPT டிராக்கரை வைத்திருப்பது அர்த்தமல்ல எனவே இந்த MPPT கண்ட்ரோலர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஹவுஸ் கீப்பிங் பவரின் விலை பிரதான பவர் மற்றும் லோடை விட மிகக் குறைவாக இருந்தால் மட்டுமே மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கரைக் கொண்டிருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் MPPT கன்ட்ரோலரில் இந்த ஹவுஸ் கீப்பிங் பவர் சப்ளைக்கு ஏற்படும் இழப்பு R0 க்கு வழங்கப்பட வேண்டிய பவரின் அளவோடு ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்க வேண்டும் எனவே MPPT உண்மையில் இந்த குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் முன் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் மனதில் கொள்ள வேண்டும்